இன்றைய விரிவுரையில் நாம் என்ன செய்யப் போகிறோமென்றால் முதல் பாதியில் உள் ஓட்டங்கள் மற்றும் வெளிப்புற ஓட்டங்களைப் பற்றிய எடுத்துக்காட்டு கணக்குகளில் சிலவற்றைப் பார்க்கப் போகிறோம் பின்னர் பாடத்தின் அடுத்த தலைப்புக்கு செல்வோம் முதல் கணக்கு ஒரு குழாயில் ஒரு திரவம் ஒரு வினாடிக்கு 0 01 கிலோ நிறை ஓட்ட விகிதத்தில் பாய்கிறது பின்னர் வெளிப்புற மேற்பரப்பு ஒரு m சதுரத்திற்கு 2000 வாட் என்ற நிலையான பாய்ச்சலில் பராமரிக்கப்படுகிறது பின்னர் விட்டம் 60 mm ஆகும் நுழைவாயிலில் கலவை கப் வெப்பநிலை 20 𝆩 C முதல் 80 𝆩 C வரை இருக்கும் கலவை கப் குழாயின் வெளியேறும் போது 80 𝆩 C ஆக இருக்கும் எனவே வெளிப்படையாக குழாய் வழியாக செல்லும் போது திரவம் சூடாகிறது மற்றும் அதை சுற்றி இருக்கும் திரவத்தில் இருந்து வெப்பத்தை எடுத்துக் கொள்கிறது என்று நீங்கள் கற்பனை செய்யலாம் ஒரு m சதுரத்திற்கு 2000 w என்ற நிலையான ஃப்ளக்ஸ் பராமரிக்கிறது இப்போது கேள்வி என்னவென்றால் குழாயின் நீளம் என்ன இரண்டாவது கேள்வி L இல் மேற்பரப்பு வெப்பநிலை என்ன L என்பது குழாயின் நீளம் L இல் வளைந்த மேற்பரப்பின் வெப்பநிலை என்ன இவை இரண்டு கேள்விகள் இதை எப்படி கண்டுபிடிப்பது மாணவர் அதை அதிகரிக்க திரவத்தால் எடுக்கப்படும் வெப்பத்தின் நிகர அளவு அதன் திறன் ஆகும் அது ṁ Cp Tmo Tmi என வழங்கப்படுகிறது நிலையான நிலைகளின் கீழ் திரவத்தால் எடுத்துக் கொள்ளப்படும் வெப்பத்தின் நிகர அளவாகும் இது வளைந்த மேற்பரப்பு வலதுபுறத்தில் qs பிரைமுக்கு வெப்பத்தின் அளவிற்கு சமம் எனவே அது 𝞹d L என வழங்கப்படுகிறது ṁ Cp க்கு கொடுக்கப்பட்ட அனைத்து தகவல்களும் எங்களிடம் உள்ளன எனவே நான் இங்கே எண்களை வைக்க முடியும் எனவே நீளமானது ṁ Cp Tmo Tmi 𝞹 d அது 0 06 2000 ஆக இருக்கும் 65 m ஆக மாறும் நீங்கள் எண்களை உற்றுப் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் இது யதார்த்தமான எண்களின் தொகுப்பாகும் எனவே குழாயின் விட்டம் 60 mm 60 mm என்பது எவ்வளவு என்று பாருங்கள் இது சரியாக 6 cm விட்டம் மற்றும் பின்னர் குழாயின் நீளம் 6 65 m அது எவ்வளவு கிட்டத்தட்ட இந்த மேடையின் நீளம் 6 m அது மிகவும் அதிகமாக உள்ளது எனவே இது நீங்கள் உண்மையில் RCF க்கு சென்றதை நினைவில் வைத்திருந்தால் நீங்கள் தொழில்துறையில் மிகப் பெரிய குழாய் நீளத்தைக் கண்டுருந்தால் திரவத்தை சூடாக்க அல்லது திரவத்தை குளிர்விக்க அதிக முயற்சி எடுக்க வேண்டும் எனவே 6 m உண்மையில் அவ்வளவு இல்லை உண்மையில் விட்டம் மிகவும் சிறியதாக இருக்கும் போது வெப்பமாக்குவதற்கு நீங்கள் பார்த்த பெரும்பாலான குழாய்கள் இதை விட பெரியதாக இருக்காது இது குழாயின் மிகவும் நியாயமான விட்டம் என்று உங்களுக்குத் தெரியும் ஆனால் 6 m நீளமானது எனவே வெப்பப் போக்குவரத்தின் யோசனை உண்மையில் செயல்முறையுடன் சேர்ந்து செய்யப்படுகிறது இனி வரும் செமஸ்டர்களில் இந்த செயல்முறை வடிவமைப்பு மற்றும் செயல்முறை ஓட்டத்தை பற்றிய படிப்புகளை நீங்கள் செய்யும்போது குழாயின் நீளம் உண்மையில் எப்படி ஆலைகளை வடிவமைப்பதில் மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது என்பதை நீங்கள் காண வேண்டும் உங்கள் குழாயை நீங்கள் இல்லாத வகையில் சீரமைக்க விரும்புகிறீர்கள் நீங்கள் உண்மையில் பெரிதாக்குகிறீர்கள் உங்கள் உபகரணங்களைக் குறைக்கிறீர்கள் அது குழாயின் அளவு ஆனால் அதே நேரத்தில் கொடுக்கப்பட்ட Cp க்கான வெப்பப் போக்குவரத்தின் அளவை அதிகரிக்கிறீர்கள் ஒரு ஆலையில் வெவ்வேறு சாதனங்களுக்கு வெவ்வேறு திசைகளில் பாயும் பல்வேறு திரவங்கள் இருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்யலாம் சிலவற்றை சூடாக்க வேண்டும் சிலவற்றை குளிர்விக்க வேண்டும் எனவே வெப்பப் போக்குவரத்து ஒரு மிக முக்கியமான சவாலாகும் வெப்பப் போக்குவரத்தை எவ்வாறு பராமரிப்பது மற்றும் அதனால் நீங்கள் நிகர ஆற்றல் செலவைக் குறைக்கிறீர்கள் எனவே இது ஒரு முக்கியமான சவால் இதைப் புரிந்துகொள்வது முக்கியம் மேலும் நீங்கள் 6 m எனும் அபாயகரமான எண்ணிக்கையைப் பெற்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் அது அவ்வளவு நீளமான குழாய் மற்றும் மெல்லிய குழாயை வைத்திருப்பது மிகவும் நியாயமானது நிச்சயமாக நீங்கள் ஒரு எதிர்வினை வடிவத்தை செய்தால் நீங்கள் 6 m ரியாக்டர் அளவைப் பெற்றால் அதைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டும் ஏனென்றால் அது சாத்தியமற்றது 6 m உயரமான ரியாக்டரை உருவாக்குவது மிகவும் கடினம் ஆனால் உண்மையில் இல்லை அவ்வளவு உயரமான ரியாக்டரை வைத்திருப்பது நிலையான விஷயம் அல்ல எனவே எண்களைப் பற்றி நீங்கள்உணர வேண்டும் எனவே உங்களிடம் 6 m குழாய் அமைப்பு இருந்தால் நியாயமானது ஆனால் எங்களிடம் ஒரு ரியாக்டர் உள்ளது உங்களிடம் 6 m உயர ரியாக்டர் இருக்க முடியாது அதை பராமரிப்பது மிகவும் கடினம் எனவே நீங்கள் இந்தச் கணக்குகளில் சிலவற்றைச் சந்திக்கும் போது எண்களைப் பற்றி கொஞ்சம் உணர வேண்டும் மேலும் இங்கே உள்ள பெரும்பாலான கணக்குகள் மிகவும் யதார்த்தமானவை இவை தொழில்துறை சார்ந்த கணக்குகள் எனவே எதிர்காலத்தில் நீங்கள் தொழிற்சாலைக்கு செல்லும்போது நீங்கள் சந்திக்கும் பல்வேறு வகையான எண்களைப் பற்றிய நல்ல உணர்வைத் தருகிறது எனவே உங்களின் இரண்டாவது பிரச்சனை என்னவென்றால் L இல் உள்ள மேற்பரப்பின் வெப்பநிலையின் வெப்பநிலையை எவ்வாறு கண்டுபிடிப்பது இதை எப்படி செய்வது வெப்பநிலையை எப்படி கண்டுபிடிப்பது இது ஒரு நிலையான ஃப்ளக்ஸின் நிலை மாணவர் ஆம் மாணவர் இது வெப்பப் போக்குவரத்து குணகம் அது சரியாக இல்லை அது எங்களுக்கு இன்னும் தெரியாது மாணவர் எனவே நான் நியூட்டனின் குளிர்விக்கும் விதியில் L இல் எழுதுகிறேன் என்று வைத்துக் கொண்டால் L இல் உள்ள qs ஆனது h Ts Tm ஆக இருக்கும் எனவே அதுதான் L இல் குளிர்விக்கும் நியூட்டனின் விதி இப்போது வெப்பப் போக்குவரத்துக் குணகம் என்ன மற்றும் m என்பது என்ன என்று எனக்குத் தெரிந்தால் நான் சரியாகச் செய்துவிட்டேன் ஆனால் எனக்கு அதைவிட அதிகம் தெரியும் எனவே இது ஒரு நிலையான ஃப்ளக்ஸின் நிலை கலவை கப் வெப்பநிலையின் வடிவம் என்ன என்பதை நான் அறிவேன் எனவே Tm என்பது Tmi என வழங்கப்படுகிறது என்பது எனக்குத் தெரியும் மாணவர் ஆம் மாணவர் qs டபுள் பிரைம் மாணவர் T மாணவர் ṁ Cp x எனவே Tm ஆனது L இல் Tmi q டபுள் பிரைம் P ṁ Cp L ஆகும் இது நமக்குத் தெரியும் எனவே இந்த தகவலைப் பயன்படுத்தலாம் பின்னர் நாமும் கண்டுபிடிக்கலாம் மற்ற எண்களை நான் இங்கு கொடுக்கவில்லை எனவே நஸ்ஸெல்ட் எண் என்றால் என்ன என்பதையும் நாம் கண்டுபிடிக்கலாம் கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் முழுவதுமாக வளர்ந்ததாகக் கருதினால் நஸ்ஸெல்ட் எண் என்றால் என்ன மாணவர் அதன் நிலையான மதிப்பு 4 36 ஆகும் எனவே இங்கிருந்து வெப்பப் போக்குவரத்து குணகம் 4 36 k D என்ன என்பதைக் கண்டறிய முடியும் எனவே அதுதான் k f திரவத்தின் வெப்பக் கடத்துத்திறன் எனவே திரவத்தின் வெப்பக் கடத்துத்திறன் D ஆல் வகுக்கப்படுகிறது இங்கிருந்து நான் வெப்பப் போக்குவரத்து குணகம் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முடியும் எனவே நான் இந்த எண்களை சொன்னால் அது 48 7 Wm²•K ஆக இருக்கும் இப்போது முழுமையாக வளர்ச்சியடைந்த நிலையில் அது உண்மையில் முழுமையாக வளர்ந்ததா இல்லை x d என்பதை நாம் எப்படி அறிவது இது 0 05 மடங்கு ரெனால்ட்ஸ் எண் மடங்கு பிராண்ட்டல் எண்ணாக இருந்தால் மற்றும் இது திருப்திகரமாக இருந்தால் இது முழுமையாக வளர்ந்த அமைப்பு என்று நீங்கள் கருதலாம் எனவே நாம் ரெனால்ட்ஸ் எண்ணையும் பிராண்ட்டல் எண்ணையும் கணக்கிடலாம் எனவே ரெனால்ட்ஸ் எண் சுமார் 603 மற்றும் பிராண்ட்டல் எண் சுமார் 2 ஆக இருக்கும் எனவே இது xd ஐ விட அதிகமாக இருக்கும் இந்த நிபந்தனை திருப்தி அடையும் போது உண்மையில் வெப்பச்சலனம் மற்றும் உள் ஓட்டங்கள் பற்றிய விவாதத்தைத் தொடங்கியபோது நாங்கள் விவாதித்த விஷயங்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த நிபந்தனை திருப்தி அடைந்தால் இது ஒரு முழு வளர்ச்சியடைந்த அமைப்பு என்று நீங்கள் கருதலாம் எனவே L இல் உள்ள Ts qs ப்ரைம் h Tm ஆகும் அது 2000 48 7 80 என வழங்கப்படுகிறது எனவே அது சுமார் 120 𝆩 C அது L க்கு சமமான x இல் மேற்பரப்பின் வெப்பநிலை ஆகும் இது தண்ணீராக இருந்தால் எந்த திரவம் உள்ளே செல்கிறது என்று நான் சொல்லவில்லை என்று வைத்துக்கொள்வோம் அது தண்ணீராக இருந்தால் அது ஒரு நியாயமான வெப்பநிலை என்று வைத்துக்கொள்வோம் இல்லை அது ஏன் தண்ணீரின் கொதிநிலைக்கு மேலே உள்ளது உள்ளே செல்லும் ஒரு திரவம் தண்ணீர் என்று வைத்துக்கொள்வோம் அது தண்ணீர் என்று வைத்துக்கொண்டால் பின்னர் 121 க்கு சமமான Ts மிகவும் நியாயமற்றது எனவே அந்த நேரத்தில் தண்ணீர் உண்மையில் கொதித்திருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் நீராவிகளைக் காண்பீர்கள் எனவே உங்கள் கணக்கீடுகள் அனைத்தும் வீழ்ச்சியடையும் நீங்கள் பெறும் வெப்பநிலைக்கு கவனம் செலுத்த வேண்டும் இது ஒரு கட்டம் என்று நீங்கள் கருதினால் நாங்கள் மல்டிஃபேஸ் அமைப்பைப் பார்த்ததில்லை என்பதை நினைவில் கொள்ளவும் தற்போது எந்த கட்ட மாற்றமும் இல்லை என்றும் திரவ அமிலம் குழாய் வழியாக செல்கிறது என்றும் கருதுகிறோம் எனவே இந்த எண்களுக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் பெறும் இந்த எண்கள் நீங்கள் உண்மையில் பார்க்கும் திரவத்தின் கொதிநிலைக்கு மேல் இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே இது சரியாக இருக்க வேண்டும் என்றால் அது தண்ணீராக இருக்க முடியாது அது வேறு ஏதேனும் திரவமாக இருக்க வேண்டும் எனவே கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் விஷயம் என்னவென்றால் நீங்கள் பெறும் எண்களுக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அது மிகவும் முக்கியமானது சரி அடுத்த கணக்கிற்கு போவோம் எங்களிடம் ஒரு குழாய் உள்ளது ஒரு திரவம் உள்ளது அது வினாடிக்கு 0 05 கிலோ மற்றும் 0 15 m விட்டம் கொண்டது மேலும் வெளிப்புற வளைந்த மேற்பரப்பைக் கடந்து ஒரு திரவம் பாய்கிறது என்று வைத்துக்கொள்வோம் மற்றும் 0𝆩 C இல் மற்றும் வெளிப்புற வெப்பப் போக்குவரத்து குணகம் 6 Wm²•K ஆகும் நான் L இல் Tm 77 𝆩 C மற்றும் Tmo 103 𝆩 C மற்றும் நீளம் 5 m எனவே கேள்வி என்னவென்றால் L மீது வெப்ப இழப்பு என்ன கேள்வி என்னவென்றால் முழு வளர்ச்சியடைந்த நிலை தோன்றப் போகும் வெவ்வேறு x மதிப்புகளை நான் பார்க்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் பெரும்பாலான குழாயில் அது முழுமையாக வளர்ச்சியடைந்துள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் நுழைவு நீளம் மிகவும் சிறியது நசெல்ட்ஸ் எண் மதிப்பாகும் நீங்கள் நுழைவு நீளத்தை உள்ளடக்கியபோது உங்களுக்கு கிடைத்த தொடர்புகளுக்கு நீங்கள் பெற்ற நசெல்ட்ஸ் எண்ணைப் பார்த்தால் எப்போதும் நசெல்ட்ஸ் எண்ணாகவே இருக்கும் முழு வளர்ச்சிக்கான நசெல்ட்ஸ் எண் மற்றும் சில பங்களிப்புகள் இருக்கும் மாணவர் ஆனால் அது 7 m மாணவர் பார்க்க நேரம் 1447 மொத்த நீளம் 7 m என்பது மிகச் சிறியது எனவே நசெல்ட்ஸ் எண் தொடர்பு இருப்பதை நீங்கள் கவனித்தால் அது நசெல்ட்ஸ் எண் முழுவதுமாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் சில பங்களிப்புகள் இருப்பதை நீங்கள் எப்போதும் பார்ப்பீர்கள் நுழைவு நீளம் காரணமாக இந்த பங்களிப்பு சிறியதாக இருந்தால் அது கிட்டத்தட்ட நிலையானது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் எனவே இங்கே கேள்வி என்னவென்றால் குழாயின் முழு நீளத்திலும் வெப்ப இழப்பு என்ன மற்றும் ஃப்ளக்ஸ் என்றால் என்ன மற்றும் வெப்பநிலை பகிர்வு என்ன L இல் வெப்பநிலை மற்றும் சில எண்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன எனவே பிராண்டல் எண் 0 7 n என்பதாகும் எனவே இதை எப்படி கணக்கிடுவது முதலாவது எளிதானது இது m Cp 𝝙T ஆகும் qs ṁ Cp Tm Tmi Tmo Tmi ஆகவும் அது 0 05 1010 77 103 எனவே அது 1313 watt ஆகும் அது ஏன் எதிர்மறையாக இருக்கிறது ஏனென்றால் திரவம் இப்போது சுற்றுப்புறத்திற்கு வெப்பத்தை இழக்கிறது எனவே நாங்கள் சரி என்று பயன்படுத்திய குறியீடு குழாயின் உள்ளே இருக்கும் திரவத்திலிருந்து குழாய்க்கு வெளியே உள்ள திரவத்திற்கு செல்லும் வெப்பத்தின் q டபுள் பிரைம் ஓட்டத்தை எப்படி கண்டுபிடிப்பது நான் உங்களுக்கு ஒரு குறிப்பை தருகிறேன் எனவே நீங்கள் சற்று வித்தியாசமாக பார்க்கலாம் உங்களுக்கு இங்கே ஒரு சுவர் இருந்தால் வெப்பக் கடத்தல் தலைப்பில் நாம் கற்றுக்கொண்டதை நினைவில் கொள்ளுங்கள் மாணவர் அதைப் பார்ப்பதற்கான வழி உங்களிடம் ஒரு சதுரம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் இப்போது ஒரு திரவம் இங்கே பாய்கிறது மற்றொரு திரவம் இந்தப் பக்கத்தில் உள்ளது எனவே இப்போது வெப்பப் போக்குவரத்தின் ஃப்ளக்ஸ் வெப்பப் போக்குவரத்தின் எந்தப் பாய்ச்சலாக இருந்தாலும் அது சுவருக்கும் சுவரில் இருந்து வெளியில் உள்ள திரவத்துக்கும் கொண்டு செல்வதுதான் எனவே சுவர் வழங்கும் எதிர்ப்பானது மிகக் குறைவு என்று நான் கருதினால் வெப்பக் கடத்தலுக்கு சுவர் வழங்கும் எதிர்ப்பு என்று கருதினால் வெப்பக் கடத்தல் எதிர்ப்பையும் நான் குறிப்பிட வேண்டும் இது மிகவும் மோசமான அனுமானம் அல்ல ஏனென்றால் குழாயின் தடிமன் பொதுவாக மிகச் சிறியதாக இருந்தால் மேலும் திடப்பொருளின் வெப்பக் கடத்துத்திறன் நம்மிடம் பாயும் வாயுவின் வெப்பக் கடத்துத்திறன் அல்லது திரவ ஓட்டத்தை விட கணிசமாக அதிகமாக இருக்கும் எனவே வழங்கப்படும் வெப்பக் கடத்தல் எதிர்ப்பு ஆம் வெப்பச்சலனத்துடன் ஒப்பிடும்போது குறிப்பிடத்தக்கதாக இருக்காது மாணவர் இது கணக்கீட்டை எளிதாக்கும் அதே போல் இருக்கும் நீங்கள் எப்போதும் வெப்பக் கடத்துதலைச் சேர்க்கலாம் இது பெரிய விஷயமல்ல ஒரு ஒட்டுதலைச் சேர்ப்பது மிகவும் எளிதானது மேலும் ஒரு கூடுதல் எதிர்ப்பை உள்ளே சேர்ப்பது அவ்வளவுதான் எனவே நான் வெறுமனே என்ன செய்ய முடியும் இப்போது நான் ஒரு எதிர்ப்பு வலையமைப்பை உருவாக்க முடியும் மேலும் இந்த எதிர்ப்பு என்ன இது குழாயின் உள்ளே இருக்கும் வெப்பநிலை இது சுவர் வெப்பநிலை மற்றும் இது வெளியில் இருக்கும் திரவத்தின் வெப்பநிலை இது 1 h outside A என்பது எதிர்ப்பாகும் எனவே வெப்பப் போக்குவரத்து குணகம் தெரிந்தால் நான் முடித்துவிட்டேன் கலவை கப் வெப்பநிலை எனக்குத் தெரியும் குறிப்பிடப்பட்ட வெப்பநிலை கப் கலவை வெப்பநிலை ஆகும் எனவே எனக்கு வெப்பநிலை தெரிந்தால் வெப்பப் போக்குவரத்து குணகம் தெரிந்தால் முடித்துவிட்டேன் இப்போது கேள்வி என்ன்வென்றால் உள்ளே வெப்ப போக்குவரத்து குணகம் கணக்கிட வேண்டும் வெளியே வெப்ப போக்குவரத்து குணகம் கொடுக்கப்பட்டுள்ளது உள் வெப்பப் போக்குவரத்தை நாம் கணக்கிட வேண்டும் எனவே அதைத்தான் இப்போது செய்யப் போகிறோம் ரெனால்ட்ஸ் எண் 4 ṁ 𝞹d𝛍 எனவே அது சுமார் 20404 ஆக இருக்கும் எனவே தெளிவாக இது ஒரு டர்புலன்ட் நிலை எனவே டிட்டஸ் போல்டர் சமன்பாட்டைப் பயன்படுத்த வேண்டும் டிட்டஸ் போல்டர் சமன்பாட்டைக் குறைத்து நஸ்ஸெல்ட் எண்ணைக் கண்டுபிடிக்க வேண்டும் dஐ அடிப்படையாகக் கொண்ட நஸ்ஸெல்ட் எண் 0 023 Re4 5 Pr 0 3 எனவே இங்கிருந்து நிமிடத்திற்கு 11 6 Wm²•K ஆக இருக்கும் எனவே அது L இல் உள்ள வெப்பப் போக்குவரத்துக் குணகம்

எனவே இப்போது மின்தடை நெட்வொர்க் qsdouble prime ஐப் பயன்படுத்துவது ஒன்றும் இல்லை ஆனால் ஒட்டுமொத்த வெப்பநிலை வேறுபாட்டை எதிர்ப்பின் வலது மூலம் வகுக்க வேண்டும் எனவே அது L இல் Tm T∞ இல் L 1 hi 1 h0 ஆகும் நான் ஃப்ளக்ஸைக் கணக்கிடுகிறேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே எனக்கு h0 மற்றும் h1 தெரிந்தால் நான் முடித்துவிட்டேன் TmL என்றால் என்னவென்று எனக்குத் தெரியும் T∞ என்றால் என்னவென்று எனக்குத் தெரியும் நான் எண்களை இணைக்க முடியும் இது ஒரு 300 மற்றும் 4 5 W m 2 ஆக மாறும் எனவே அதுதான் ஃப்ளக்ஸ் நான் எப்படி கண்டுபிடிப்பது அடுத்த கேள்வி என்னவென்றால் எல்லையில் வெப்பநிலையை நான் கண்டுபிடிக்க வேண்டுமா நான் Ts ஐ கண்டுபிடிக்க வேண்டும் நான் L இல் Ts ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் அதை எப்படி செய்வது மாணவர் அதே ஃப்ளக்ஸ் எனவே qs டபுள் பிரைம் என்பது TmL TsL 1 hi எனவே இதிலிருந்து 550 7 𝆩 க்கு சமமான L இன் Tm ஐ என்னால் கணக்கிட முடியும் எனவே அந்த இடத்தில் திரவத்தின் வெப்பநிலை திரவமானது குழாயில் இருந்து வெளியேறும் இடம் L எனவே வெப்பக் கடத்தல் தலைப்பில் நாம் உண்மையில் உருவாக்கி விவாதித்த எதிர்ப்புக் கருத்து மிகவும் எளிது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரே நேரத்தில் வெப்பக் கடத்தும் வெப்பச்சலன செயல்முறையைப் பயன்படுத்தினால் நீங்கள் சுவரில் வெப்பம் உண்டாக்கவில்லை என்றால் இது மோசமான அனுமானம் அல்ல இந்த எதிர்ப்புக் கருத்து மீண்டும் மீண்டும் பலவிதமான காட்சிகளில் வருவதை நீங்கள் பார்க்கத் தொடங்குவீர்கள் எனவே கதிர்வீச்சிலும் பயன்படுத்தப்படும் எதிர்ப்புக் கருத்தை அறிய இது மிக முக்கியமான கருவியாகும் எனவே எதிர்ப்பைப் பயன்படுத்துவதன் அம்சம் வெவ்வேறு பண்புகளைக் கணக்கிடுவதாகும் இது ஒரு முக்கியமான மற்றும் மிகவும் பயனுள்ள நடைமுறைக் கருவியாகும் எனவே மற்றொரு கணக்கைப் பார்ப்போம் மீண்டும் ஒரு குழாய் உள்ளது பின்னர் இப்போது நிலையான ஃப்ளக்ஸ்க்கு பதிலாக மாறும் ஃப்ளக்ஸ் உள்ளது ஆனால் அறியப்பட்ட மாறுபாடு உள்ளது எனவே sin 𝞹x L ஒரு கூட்டுத்தொகை என்று கூறுகிறோம் எனவே L என்பது குழாயின் நீளம் x என்பது உண்மையான திசை மற்றும் m 0 ṁ என்பது குழாயின் வழியாகப் பாயும் விகிதமாகும் Tmi என்பது நுழைவாயிலின் வெப்பநிலை கலவை கப் வெப்பநிலை மற்றும் Tmo என்பது வெளியேறும் கலவை கப் வெப்பநிலை மேலும் qsm என்பது அதிகபட்ச ஃப்ளக்ஸ் என்றும் அது மாறாமல் இருக்கும் என்றும் நீங்கள் கருதினால் அதிகபட்ச ஃப்ளக்ஸ் இடையில் எங்காவது இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் மேலும் அதிகபட்சம் மாறாமல் இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே ஃப்ளக்ஸ்க்கு நமக்குத் தெரிந்த செயல்பாடு உள்ளது எனவே ஒரு கேள்வி உள்ளது என்னவென்றால் வெப்பப் போக்குவரத்து குணகம் நிலையானதாக இருந்தால் நீங்கள் உண்மையில் முழுமையாக வளர்ந்த நிலையை பார்க்கிறீர்கள் என்று அர்த்தம் எனவே வெப்ப போக்குவரத்து குணகம் நிலையானது சராசரி வெப்பநிலை மற்றும் மேற்பரப்பு வெப்பநிலை x எவ்வாறு மாறுபடும் dTm dx என்று சொன்னோம் அது சுற்றளவு qsprime ṁ Cp இது சராசரி வெப்பநிலை அல்லது கப் கலவை வெப்பநிலைக்கான சமநிலையாகும் எனவே qsm என்னவென்று எங்களுக்குத் தெரியும் நாம் qsm P sin n 𝞹 ஆக மாற்றுகிறோம் 𝞹x L ṁ இதை நாம் தொகையிட்டால் மிக எளிதாக கிடைக்கும் எனவே நுழைவாயிலில் Tm at x Tm 𝞹 d என்பது சுற்றளவு ṁ Cp integral 0 to x sin 𝞹 x L dxSo that gives you the expression for the mean temperature as a function of x location How do we find the surface temperature எனவே இது x இருப்பிடத்தின் செயல்பாடாக சராசரி வெப்பநிலைக்கான சமன்பாட்டை உங்களுக்கு வழங்குகிறது மேற்பரப்பு வெப்பநிலையை எவ்வாறு கண்டுபிடிப்பது மாணவர் qs h Ts qsprime என்பது h Ts Tm என்பதை எளிதாக நாம் அறிவோம் எனவே நீங்கள் இங்கே Tmx க்கான சமன்பாட்டை செருகினால் அதைக் கண்டுபிடிக்க முடியும் இது மிகவும் எளிதானது நீங்கள் உண்மையிலேயே அடிப்படையான முதல் கொள்கையில் இருந்து தொடங்கி என்ன கேட்கப்படுகிறது மற்றும் அதை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதைப் புரிந்து கொள்ள முயற்சித்தால் நீங்கள் அதை முறையாகச் செய்தால் இந்த கணக்குகளில் பெரும்பாலானவை உண்மையில் வீழ்ச்சியடையும் அவை அனைத்தும் மிக எளிதாக சரிந்து விழும் எனவே இந்த உதாரணத்துடன் அகப்பாய்ச்சல் தலைப்பை முடிப்போம் என்று நினைக்கிறேன் சுருக்கமாக பார்த்து பிறகு அடுத்த தலைப்புக்குச் செல்வோம் நாம் இதுவரை பார்த்தது என்னவென்றால் எல்லை அடுக்கு ஒப்புமைகளுடன் தொடங்கினோம் எல்லை அடுக்கு ஒப்புமைகளைப் பார்த்தோம் ரெனால்ட்ஸ் மற்றும் சில்டன் கோபர்ன் ஒப்புமைகளைப் பார்த்தோம் இது மாற்றியமைக்கப்பட்ட ரெனால்ட்ஸ் ஒப்புமை என்றும் அழைக்கப்படுகிறது அதனுடன் நாங்கள் கட்டாய வெப்பச்சலனத்திற்கு சென்றோம் வெப்பப் போக்குவரத்து மற்றும் நிறையின் போக்குவரத்தைப் பார்த்தோம் x திரவம் பம்ப் மூலம் செலுத்தப்படும் போது அல்லது அது அழுத்தத்தால் இயக்கப்படும் ஓட்டமாக இருக்கும் போது இந்த விஷயத்தில் நாம் வெளிப்புற ஓட்டங்களைப் பார்த்தோம் தட்டையான தட்டுகளைப் பார்த்தோம் சிலிண்டர்களைப் பார்த்தோம் இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் லேமினார் டர்புலன்ட் பற்றியும் பார்த்தோம் பின்னர் நாங்கள் உள் ஓட்டங்களுக்குச் சென்றோம் குழாய் ஓட்டம் பற்றியும் பார்த்தோம் குழாய் ஓட்டத்தைப் பார்த்தோம் அதன் தன்மைகளை கண்டறிந்தோம் அல்லது வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தின் தன்மை h மற்றும் hm ஆகியவற்றின் தன்மையைக் கண்டறிந்தோம் பின்னர் லேமினார் மற்றும் டர்புலன்ட் ஓட்டத்திற்கான தொடர்புகளைப் பார்த்தோம் எனவே அடுத்ததாக நாம் பார்க்கும் தலைப்பு வெற்று வெப்பச்சலனம் அல்லது இயற்கை வெப்பச்சலனம் ஆகும்